ஸ்வீப் பற்றி விவாதித்தோம் நாங்கள் அஸ்பெக்ட் ரேஷியோ பற்றி பேசினோம் என்பதை நினைவில் கொள்க பின்னர் நாங்கள் ஸ்வீப் பற்றி பேசினோம் இந்த அளவுருக்களைப் பற்றி நாங்கள் தனித்தனியாகப் பேசுகிறோம் ஆனால் நீங்கள் ஒரு வடிவமைப்பைச் செய்யும்போது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அவை ஒன்றாகச் சென்றால் அதன் விளைவு என்ன 1 பிளஸ் 1 என்பது உண்மையில் 2 ஆகிவிட்டதா அல்லது அது 2 க்கும் குறைவாகி வருகிறதா என்பது ஒரு குறியீட்டு முறையில் நமக்கு சரியான சினெர்ஜி இருக்குமா இல்லையா என்பதுதான் லிபிட்டிங் கேரக்டேரிஸ்டிக் சிறந்த LD பெற நீங்கள் அஸ்பெக்ட் ரேஷியோ அதிகமாக வைத்திருக்க விரும்புவதால் நீங்கள் அதிக ஸ்வீப் பெற விரும்புவீர்கள் ஏனெனில் நீங்கள் கிரிட்டிக்கல் மேக் நம்பர் அதிகரிக்க விரும்புகிறீர்கள் ஏனெனில் ஸ்வீப் அதிகரித்தால் இந்த Mcr அதிகரிக்கும் மற்றும் நான் பேசுகிறேன் ஹை சப்ஸோனிக் ஏர்பிளேன் பற்றி ஒரு சூப்பர்சோனிக் ஏர்பிளேன்ற்கு பிறீ ஸ்ட்ரீம் மேக் நம்பர் ஏற்கனவே 1 ஐ விட அதிகமாக இருப்பதால் கிரிட்டிக்கல் மேக் நம்பர் இப்போது சரியான பொருளைக் கொண்டுள்ளது கிரிட்டிக்கல் மேக் நம்பர் என்றால் என்ன அந்த பிறீ ஸ்ட்ரீம் மேக் நம்பர் இதற்காக ஏர்பிளேன் முதல்முறையாக ஒரு கட்டத்தில் மேக் 1 சரியாக அடையப்பட்டுள்ளது எனவே நாங்கள் ஸ்வீப்பை அதிகரிக்கும்போது கிரிட்டிக்கல் மேக் நம்பர் அதிகரிக்கிறது மேலும் இந்த கிரிட்டிக்கல் மேக் நம்பர் tc ஸ்வீப்பைப் பொறுத்தது ஏரோஃபாயில் ஏரோஃபாயில் தானே சரி கிரிட்டிக்கல் மேக் நம்பர் ஸ்வீப் tc ஏரோஃபாயில் போன்றவற்றைப் பொறுத்தது ஆனால் நான் பேசும்போது சூப்பர்சோனிக் என்று அதிவேகமாக தொடர்புகொள்வது நான் சூப்பர்சோனிக் பற்றி பேசுகிறேன் நான் குறிப்பிட்டது போல கிரிட்டிக்கல் மேக் நம்பர்க்கு நாம் இங்கு விளக்கும் விதத்தில் எந்த அர்த்தமும் இல்லை ஏனெனில் ஃப்ரீஸ்ட்ரீம் ஏற்கனவே 1 க்கும் அதிகமாக உள்ளது அங்கு நாம் தனித்துவமான காரணத்திற்காக ஸ்வீப் கொடுக்கிறோம் ஸ்வீப் அங்கிள் என்பது 𝑀𝑐𝑜𝑠𝛬 இயல்பான கூறு குறைவாக இருப்பதை விளக்குகிறது எனவே குறைவான ட்ராக் இருக்கும் ஆனால் இது லிப்ட் இழப்பை உருவாக்கும் விங் லீடிங் எட்ஜ் வடிவமைப்பதற்கான முறையான வழி என்ன மேக் கோண் எது என்பதை நீங்கள் புரிந்துகொள்கிறீர்கள் sin 11M தயவுசெய்து உங்கள் புத்தகத்திலிருந்து திருத்தி மேக் கோண் என்றால் என்ன என்பதைப் புரிந்து கொள்ள முயற்சிக்கவும் நான் அதைப் பார்ப்பேன் ஒலியின் வேகத்தை விட வேகத்துடன் நான் நகர்ந்தால் ஒலிகளின் வேகத்துடன் நகரும் இடையூறு இது Vs t மூடப்பட்டிருக்கும் என்பது உங்களுக்குத் தெரியும் ஆனால் வாகனம் வேகத்தை விட அதிகமாக இருக்கும் வாகனத்தின் வேகம் விட அதிகமாக இருக்கும் ஒலியின் வேகம் எனவே வாகனம் இங்கே இருக்கும் எனவே மற்றொன்று இதுபோன்று வரும் உங்களுக்குத் தெரியும் இந்த நேரம் கடந்துவிட்டது எனவே இது நாம் பெரிதாக வளரும் நீங்கள் ஒரு கோடு செய்தால் இந்த வரியைக் கண்டால் இந்த கோணத்தில் மேக் அங்கிள் சரியானது இந்த மண்டல வலயத்திற்குள் இடையூறுகள் உள்ளன என்பதை நாம் புரிந்துகொள்வது இதுதான் அந்த சம்பந்தம் sin 11M நிச்சயமாக M 1 ஐ விட அதிகமாக உள்ளது அதனால்தான் அந்த கோணம் ஆப்லிக் ஆக இருக்கிறது எனவே அதைக் கையாள சிறந்த வழி என்னவென்றால் முடிந்தால் இது போன்ற ஒரு கட்டமைப்பு எங்களிடம் இருந்தால் நீங்கள் இங்கே மேக் அங்கிள் 𝜇 கணக்கிடுங்கள் இது மேக் கோண் என்றால் மற்றும் மேக் கோண் ல் நீங்கள் லீடிங் எட்ஜ் யை நிர்வகிக்க முடிந்தால் உங்களுக்கு ஆப்லிக் சாத்தியம் உள்ளது அல்லது நீங்கள் ஒரு சப்ஸோனிக் லீடிங் எட்ஜ் யை கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் அது எப்போதும் சாத்தியமில்லை மற்றும் மாறாக உங்கள் லீடிங் எட்ஜ் இந்த மேக் கோண் வெளியே இருந்தால் நீங்கள் சூப்பர்சோனிக் லீடிங் எட்ஜ் யை கொண்டிருப்பீர்கள் சூப்பர்சோனிக் லீடிங் எட்ஜ்ல் சிக்கல் உள்ளது ஏனெனில் CL என்பது உங்களுக்குத் தெரியும் ஏனெனில் லிப்ட் இழப்பு ஏற்படும் CLCLincompM2 1 எனவே நீங்கள் M CL அல்லது CL அதிகரிக்கும் போது ஒரு வழி நீங்கள் மேக் கோண் க்குள் லீடிங் எட்ஜ் யை வைக்க முயற்சிக்கிறீர்கள் ஆனால் எப்போதும் சாத்தியமில்லை ஏனெனில் இது மிகவும் தேவைப்படும் என்பதால் நாங்கள் உண்மையிலேயே விங் யை சென்ட்ரல் அக்ஸிஸ் நோக்கி நீட்ட வேண்டும் அது சாத்தியமில்லை எல்லா நேரத்திலும் பெரும்பாலும் சாத்தியமில்லை எனவே ஒரு ஹை சூப்பர்சோனிக் வழக்கில் என்ன செய்யப்படுகிறது அவர்கள் அதை ஏரோஃபாயில் மட்டத்தில் கையாளுகிறார்கள் செய்யப்படுவது என்னவென்றால் சுட்டிக்காட்டப்பட்ட ஏரோஃபாயில் பயன்பாடு இது ஒரு தளர்வான அறிக்கை சரியான அறிக்கை நோஸ் சுட்டிக்காட்டிய சூப்பர்சோனிக் ஏரோஃபாயிலைப் பயன்படுத்தும் ஆனால் இது சொந்த பிரச்சினைகள் என்று உருவாக்குகிறது ஆனால் அது திசை சூப்பர்சோனிக் ஏரோஃபாயில் தொடர் உள்ளன நிறைய அடிப்படை வேலைகள் செய்யப்படுகின்றன தரவுத்தளம் கிடைக்கிறது அவை பொருத்தமானவை சூப்பர்சோனிக் ஏர்பிளேன் ல் நாங்கள் அதிக கவனம் செலுத்த மாட்டோம் என்பதால் நான் விரைவில் திரும்பிச் செல்வேன் குறைந்த வேகம் மற்றும் சூப்பர்சோனிக் ஏர்பிளேன் ல் செல்ல முயற்சிப்பேன் ஆனால் இதைக் குறிப்பிட வேண்டும் என்று நினைத்தேன் எனவே நீங்கள் ஈர்க்கப்பட்டு மேலும் படிக்க இந்த பாடநெறி நிலை 1 க்கான எனது சொற்பொழிவு ஒரு வடிவமைப்பாளருக்கான புத்தகத்தின் குறியீட்டைக் காண்பிப்பது போன்றது அவர்கள் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது சரியானதை எவ்வாறு ஒருங்கிணைப்பது இப்போது நாங்கள் ஸ்வீப் பேக் பற்றிப் பேசுவதால் பொதுவான கேள்வி இளம் மாணவர்களின் மனதில் வருகிறது அவர்கள் எப்போதும் முன்னேற விரும்புகிறார்கள் இளைஞர்கள் திரும்பிச் செல்வது அவர்களுக்குப் பிடிக்காது அந்த நாட்களில் ஒரு சூழ்நிலை மாற்றம் ஏற்பட்டுள்ளது என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் அண்டை நாடு வெளிப்படையாக அதிக எண்ணிக்கையிலான இராணுவ சக்தியை எங்களுடன் கட்டளையிட முடியும் சரியான உணர்வைத் தந்த நமது வீரர்களுக்கு வணக்கம் செலுத்துகிறோம் எங்களுக்கு பின்னோக்கிச் செல்வது பற்றி எங்களுக்குத் தெரியாது நம் நாட்டைப் பாதுகாக்கும் போது இன்றைய இளைஞர்கள் இன்றைய இளைஞர்கள் எனவே இயற்கையாகவே அவர்கள் ஒரு கேள்வியைக் கேட்கிறார்களா நீங்கள் ஸ்வீப் பேக் பற்றி பேசுகிறீர்கள் ஸ்வீப் போர்வேர்ட் செய்வது என்ன ஸ்வீப் பேக் காக இருந்தால் இதைச் சொல்வோம் ஏரோஃபாயில்கள் சரியான இடைவெளியில் இருப்பதாக நான் கருதுகிறேன் இந்த ஸ்வீப் போர்வேர்ட் இது போன்றதாக இருக்கும் எனவே இதைத் திரும்பப் பெறுவதற்குப் பதிலாக இதை நீங்கள் முன்னோக்கி எடுத்துச் செல்கிறீர்கள் ஏனெனில் 𝑀𝑐𝑜𝑠𝛬 பகுதியைப் பொருத்தவரை அதுவும் இங்கே உண்மையாக இருக்கும் சாதாரண கூறு குறைவாக இருக்கும் ஒருவர் காணக்கூடிய ஒரு நன்மை என்னவென்றால் ஒரு ஸ்வீப் பேக் வழக்கில் பிளோ நுனியை நோக்கிச் செல்லும் போக்கைக் கொண்டுள்ளது எனவே பௌண்டரி லேயர் வளரும் இந்த முனை பகுதி அது சரியான காரணிகளில் ஒன்றான டிப் ஸ்டாலுக்கு வாய்ப்புள்ளது எனவே ஸ்வீப் பேக் டிப் ஸ்டாலை உறுதி செய்யும் அல்லது ஊக்குவிக்கும் ஆனால் ஒரு ஸ்வீப் போர்வேர்ட் ற்கு நீங்கள் பிளோ போக்கை ரூட் நோக்கி வருவதைக் காணலாம் இங்கே போக்கு டிப்யை விட ரூட் முதலில் ஸ்டால் ஆகும் எந்த பைலட் விரும்புவார் என்பதை முதலில் ரூட் இங்கே ஊக்குவிக்கும் ஏனென்றால் நீங்கள் ஸ்டால் பகுதிக்குள் நுழைகிறீர்கள் என்பதற்கான அறிகுறியை இது தருகிறது இது ஒரு ஸ்வீப் போர்வேர்ட் வித்தியாசத்தில் ஒன்றாகும் இல்லையெனில் வெளிப்படையாக அதிக வித்தியாசத்தை ஏற்படுத்தவில்லை பின்னர் ஒரு விவாதம் இருந்தது ஒரு போர்வேர்ட் ஸ்வீப் ஒரு சிக்கலை எதிர்கொள்ளக்கூடும் அவர்கள் அதை ஏரோ எலாஸ்டிக் டிவேர்ஜ்ன்ஸ் என்று நான் விவரிக்கப் போவதில்லை என்று அழைக்கிறேன் ஆனால் இது லேமென் சென்ஸ் அர்த்தத்தில் என்ன அர்த்தம் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல முடியும் எதையாவது போர்வேர்ட் வைத்திருந்தால் எலாஸ்டிக் ஆக்சிஸ் என்பது அச்சுகளைப் பற்றியது நாம் சக்திகளைப் பயன்படுத்தினால் அது பெண்டிங் மட்டுமே செய்யும் எந்த டார்ஸின் உரிமையும் இல்லை அதாவது ஒரு புள்ளியின் இடம் எலாஸ்டிக் ஆக்சிஸ் வலது என்று அழைக்கப்படுகிறது நீங்கள் விங் போர்வேர்ட் செல்லும் தருணம் ஒரு சந்தேகம் சாத்தியம் உள்ளது இந்த விங் எண்ணற்ற முறையில் ஒரு ட்விஸ்ட் மூலம் அதன் அணுகுமுறையை அதிகரிக்கச் செய்யலாம் ட்விஸ்டிங் விங் நோஸ் அப் நோஸ் அப் என்றால் அங்கிள் ஆப் அட்டாக் அதிகரித்து வருகிறது எனவே ஸ்டால் இவை அனைத்தும் நடக்க வேண்டும் அது வெளியே செல்லக்கூடும் இது ஒரு ஸ்வீப் பேக் விங் சாத்தியக்கூறு இப்போது பொருட்கள் உள்ளன வரம்புகள் உள்ளன எனவே அது உண்மையில் ஒரு பிரச்சினை அல்ல ஆனால் வரலாற்று ரீதியாக மக்கள் ஸ்வீப் பேக் யை பின்பற்றுகிறார்கள் அண்மென்ட் ஏரியல் வெஹிகிள் இதுபோன்ற விஷயங்கள் சேர்க்கப்படுவதை நீங்கள் காண்பீர்கள் பின்னர் ஒரு விங் ஸ்வீப்ட் போர்வேர்ட் செல்லப்படுவதையும் மற்றொரு விங் ஸ்வீப் பேக் செல்லப்படுவதையும் எதிர்பார்க்கலாம் அல்லது இரண்டு விங்ஸ் பின்னால் அடித்துச் செல்லப்படுவதற்குப் பதிலாக இந்த ஸ்வீப்ட் போர்வேர்ட் மற்றொரு விங் ஸ்வீப்ட் பேக்வார்ட் அந்த கலவையும் கோட்பாட்டளவில் சாத்தியமாகும் சரியான வித்தியாசத்தை அதிகம் காண வேண்டாம் தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள் ஏர்கிராப்ட் பற்றி நாங்கள் பேசுகிறோம் அது விங் வடிவம் அல்ல பைலட் பராமரிப்பு தெரிவுநிலை ஆகியவற்றை நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும் ஓ இந்த கட்டமைப்பு சரி உள்ளமைவு சரியானது என்று சொல்ல இந்த எல்லாவற்றையும் ஒருங்கிணைக்க வேண்டும் தானாக வந்ததைப் பயன்படுத்தி ஸ்வீப் பேக் எவ்வாறு எடுக்கப்பட்டது என்பதையும் நீங்கள் காண்பீர்கள் நீங்கள் ஒரு விங் யை உருவாக்குகிறீர்கள் என்றால் ஒரு சூழ்நிலையை கற்பனை செய்து பாருங்கள் நான் இங்கே ஒரு வெர்டிகல் டேய்ல் வைக்கிறேன் இது இங்கே விங் மற்றும் வெர்டிகல் டேய்ல் எனவே இந்த வெர்டிகல் டேய்ல் மிகவும் பயனுள்ளதாக இருக்க வேண்டுமென்றால் நீங்கள் விங் க்கு ஸ்வீப் கொடுங்கள் எனவே நீங்கள் ஸ்வீப் பேக் வெர்டிகல் டேய்ல் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் எந்த வெர்டிகல் டேய்ல் நீங்கள் சிறகு வலதுபுறத்தில் வைத்திருந்தால் வெர்டிகல் டேய்ல் கள் உள்ளன ஆனால் வேறுபட்ட கலவையை நீங்கள் செய்யலாம் மேலும் இது ஏர்பிளேன் மற்றும் நீங்கள் ஒரு உந்துசக்தியை வைத்திருந்தால் என்ஜின் இங்கே உள்ளது இந்த நேரத்தில் சி யின் போக்கு பின்தங்கிய வலதுபுறமாக வருவதை நீங்கள் காணும் ஒரு உந்துதலை வைக்கிறேன் G பின்னோக்கி வருவது டேய்ல் கனமானது என்று சொல்கிறோம் அதை நிலையானதாக மாற்ற விங் யின் ஏரோடைனமிக் சென்டர் யை பின்னோக்கி வர விரும்புகிறோம் அது விங் ஸ்வீப் மூலம் நடக்கிறது எனவே வேகம் ஒரு அளவுகோலாக இருக்கக்கூடாது டேய்ல் கனமாகிவிட்டதால் ஏரோடைனமிக் சென்டர் பின்னால் இழுக்க விரும்புகிறோம் இன்றைய ஏர்கிராப்ட் வளர்ச்சியின் முழு சூழ்நிலையும் மாறிவிட்டது ஏனெனில் இன்று கவனம் நிலையற்றது என்பது கட்டுப்பாடற்றது என்று அர்த்தமல்ல ஒரு ஏர்கிராப்ட் நிலையற்றதாக்குவதன் மூலம் நீங்கள் அதைக் கட்டுப்படுத்தலாம் இறுதியாக இது உங்களுக்கு ஒரு சிறந்த குறிக்கோளை நிறைவேற்றுகிறது அதுதான் தத்துவம் எனவே நாங்கள் தனியாக நிற்கிறோம் என்று சொல்லும் இந்த கருத்துக்கள் அனைத்தும் சரி ஆனால் அவை வெவ்வேறு தேவைகள் மற்றும் வெவ்வேறு எதிர்பார்ப்புகளுடன் ஒருங்கிணைக்கப்படும்போது ஒரு கட்டத்தில் இந்த கருத்தை நீங்கள் சரியாகக் காண்பீர்கள் இந்த புள்ளி சில புள்ளி இந்த கருத்து சரி அது இல்லை இந்த உள்ளமைவு பொது அர்த்தத்தில் சிறப்பாக இருக்கும் என்று ஒரு பொதுவான அறிக்கை நான் விவாதித்துக்கொண்டிருந்த மற்றொரு கேள்வி கட்டமைப்பின் குழுவை அடிக்கடி தொந்தரவு செய்யும் அஸ்பெக்ட் ரேஷியோ அதிகரிக்க எங்களுக்கு இயற்கையான அன்பு இருக்கிறது விங் தோற்றத்தை அல்லது விங் சுறுசுறுப்பாக தோற்றமளிக்கும் ஒரு ஆடம்பரம் உள்ளது ஒரு ஸ்வீப் பேக் கொடுப்பதன் மூலம் நான் சேர்க்க முயற்சித்தால் அதன் விளைவு என்ன அதுதான் 1 பிளஸ் 1 எப்போதும் 2 குறியீடாக இருக்கும் என்று நான் சொல்லியிருக்கிறேன் அஸ்பெக்ட் ரேஷியோ அதிகரிக்க நாங்கள் விரும்புவதால் மீண்டும் ஸ்வீப் பேக் பெற விரும்புகிறோம் மீண்டும் ஸ்வீப் பேக் என்ன ஆகும் நுனியை நோக்கி செல்லும் பிளோ போக்கு உங்களுக்குத் தெரியும் எனவே உடனடி கவலை டிப் ஸ்டால் ஹை அஸ்பெக்ட் ரேஷியோ மீண்டும் ஆல்பா ஸ்டால் குறைக்கிறது எனவே ஸ்வீப் பேக் மற்றும் ஹை அஸ்பெக்ட் ரேஷியோ இந்த கலவையானது உங்களை சிக்கலுக்கு இட்டுச் செல்லும் நீங்கள் ஸ்வீப் பேக் புரிந்துகொள்கிறீர்கள் பிளோ நுனியை நோக்கி வர முயற்சிக்கும் அதிக ஹை அஸ்பெக்ட் ரேஷியோ stall குறைக்கிறது எனவே இந்த ஜென்டில்மேன் டிப் ஸ்டால் இன்னும் உயர்ந்ததாக இருக்கும் ஆனால் ஒரு மனித மனமாக நீங்கள் இன்னும் அஸ்பெக்ட் ரேஷியோ வின் சில கலவையையும் ஸ்வீப் பேக் ம் விரும்பினால் கையாள சிறந்த வழி நுனியில் ட்விஸ்ட் இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் விங் யை நுனியில் ட்விஸ்ட் செய்யவும் அது டிப் ஸ்டால்களின் சிக்கலை உருவாக்கினால் நீங்கள் டிப்யில் ஒரு ட்விஸ்ட் கொடுக்க முயற்சிக்கிறீர்கள் எனவே அந்த பிராந்தியத்தில் அந்த நிகர அங்கிள் ஆப் அட்டாக் நீங்கள் விங் க்கு வழங்கிய எதிர்மறை ட்விஸ்ட் அளவைக் காட்டிலும் குறைவாக உள்ளது மேலும் இது அழைக்கப்படுகிறது அல்லது ஏரோ மாடலர் இந்த வாஷுவுட் கருத்தை பயன்படுத்துகிறார் அங்கிள் ஆப் அட்டாக் இங்கே அதிகரிக்க விரும்பினால் அவர்கள் வாஷ் இன் வேண்டும் என்று கூறுகிறார்கள் இப்போது நான் ட்விஸ்ட் என்ற வார்த்தையைப் பயன்படுத்துகிறேன் நான் ட்விஸ்ட் பற்றி பேசினால் முதலில் நாம் விங் மீது லிப்ட் விநியோகம் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அது மிகவும் முக்கியமானது எனவே முதலில் விங் க்கு மேல் லிப்ட் விநியோகம் பற்றி விவாதிப்போம் அந்த தொடர்பில் நாங்கள் முதலில் டேப்பர் ரேஷியோ பற்றி பேசுவோம் மேலும் டேப்பர் ரேஷியோ என்பது டிப் கார்ட் ரூட் கார்ட் விகிதமாகும் அதாவது டேப்பர் ரேஷியோ ctcr பொதுவாக விங் க்கு எலிப்டிக் லிப்ட் விநியோகம் இருந்தால் மற்றும் குறைந்த வேகத்தில் விநியோகம் இண்டூஸ்ட் ட்ராக் குறைந்தபட்சமாகும் ஏர்பிளேன் பேர்போர்மன்ஸ் 1 பாடத்திட்டத்திலிருந்து இது எங்களுக்குத் தெரியும் அண்ட்விஸ்ட்டேட் அண்ஸ்வீப்ட் விங் பிரிவுக்கு இந்த அறிக்கை குறைந்த வேகத்திற்கு கண்டிப்பாக செல்லுபடியாகும் எனவே முக்கியமானது அண்ட்விஸ்ட்டேட் மற்றும் அண்ஸ்வீப்ட் விங் பிரிவு பொதுவாக விங் பிளான்போர்ம் ஒரு எலிப்ஸ் போல இருக்கும் நடைமுறையில் சரியாக வரையலாம் ஒரு லிஃப்ட் விநியோகம் என்பது போன்றது நீங்கள் எந்த புத்தகத்தையும் குறிப்பிடலாம் இந்த விஷயங்கள் கிடைக்கின்றன இது திருத்தங்களின் ஒரு பகுதியாகும் இது பொதுவாக எலிப்டிக் விங் மற்றும் எலிப்டிக் விங் தயாரிப்பது அவ்வளவு எளிதானது அல்ல என்பதை நீங்கள் காணலாம் எண் நான் ஒரு எலிப்டிக் விங் க்குச் செல்கிறேன் என்றால் அதே அஸ்பெக்ட் ரேஷியோ ரெக்டாங்குலர் விங் மற்றும் அதே அஸ்பெக்ட் ரேஷியோ இருந்தால் இண்டூஸ்ட் ட்ராக் ஏறக்குறைய 7 சதவிகிதம் நன்மை இண்டூஸ்ட் ட்ராக் 7 முதல் 8 பெர்சென்ட் வரை எலிப்டிக் விங் யைப் பயன்படுத்தும் போது ரெக்டாங்குலர் விங் மேல் கிடைக்கும் ஆனால் எலிப்டிக் விங் உற்பத்தி அவ்வளவு நேரடியானதல்ல முதலாம் உலகப் போர் உட்பட நீங்கள் பார்த்தால் இந்த வார்த்தையை உலகப் போர் 2 சூப்பர் மரைன் ஸ்பிட்ஃபயர் என்று எழுத விரும்பவில்லை ஸ்பிட்ஃபயர் கிட்டத்தட்ட எலிப்டிக் விங் யைப் பயன்படுத்தியது நாம் எதைப் பற்றி விவாதிக்கிறோம் புரிந்துகொள்கிறோம் நம்முடைய அறிவு தவிர்க்கப்பட வேண்டும் என்று மறைமுகமாக சத்தியம் செய்கிறோம் அல்லது மனிதகுலத்தையோ பிரபஞ்சத்தையோ அழிக்க நமது அறிவு பயன்படுத்தப்படக்கூடாது என்ற சூழ்நிலையை நாம் உருவாக்கக்கூடாது ஒவ்வொரு வடிவமைப்பாளருக்கும் அந்த பாத்திரம் நிச்சயமாக இருக்க வேண்டும் அதாவது நீங்கள் சிக்கலில் இருந்தால் உங்களை சரியாக தற்காத்துக் கொள்ள முடியும் பொதுவாக நீங்கள் ரெக்டாங்குலர் விங் மற்றும் டேப்பர் ரேஷியோ 0 4 0 5 க்குள் எடுத்துக் கொண்டால் நீங்கள் வைத்திருந்தால் எலிப்டிக் விங் மூலம் நீங்கள் பெறக்கூடிய லிப்ட் விநியோகத்தைப் பொறுத்தவரை கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒத்த நன்மை கிடைக்கும் நாங்கள் ட்விஸ்ட் பற்றி பேசுவதால் நீங்கள் ட்விஸ்ட் ஏரோடைனமிகலாக எவ்வாறு பயன்படுத்தலாம் ஒரு நிலையான கார்ட் உரிமைக்காக எனக்கு ஒரு விங் இருந்தால் அடிப்படையில் எங்களுக்குத் தெரியும் மற்றும் டேப்பர்ட் கார்ட் கொண்ட ஒரு விங் நான் ஒரு நிலையான கார்ட் வைக்கும் தருணம் நான் தேவையில்லாமல் டிப் அருகில் லிப்ட் செய்கிறேன் நான் டிப் யில் அதிக லிப்ட் வைக்கும்போது நான் அதிக வோர்டிஸ்ஸ் நோக்கி வருகிறேன் கட்டமைப்பு ரீதியாக அதிக பெண்டிங் மொமெண்ட் ஆனால் நாம் எலிப்டிக் விநியோகத்தைப் பற்றி பேசுகிறோம் என்பதால் நிலையான கார்ட் தேவையற்ற டிப் யை ஏற்றினால் நான் பேசுகிறேன் அதற்கு பதிலாக நாங்கள் இங்கே சுமைகளை குறைக்கிறோம் எனவே நாம் ஒரு டேப்பர் ரேஷியோ செய்கிறோம் உண்மையில் இங்கே கார்ட் குறைக்கிறோம் எனவே லிப்ட் அந்த பகுதியில் சுமை குறைகிறது உங்களிடம் ரெக்டாங்குலர் விங் மட்டுமே இருந்தால் டேப்பர் ஆக செல்ல விரும்பவில்லை அது இங்கே சில பகுதியாகும் நெகட்டிவ் ட்விஸ்ட் 10 சதவிகிதம் கொடுக்க வேண்டும் எனவே இந்த பகுதி லிப்ட் அடிப்படையில் ஏற்றப்படவில்லை என்பதால் நீங்கள் இண்டூஸ்ட் ட்ராக் தவிர்க்க விரும்புகிறீர்கள் ஏனெனில் இண்டூஸ்ட் ட்ராக் மேல் மற்றும் கீழ் மேற்பரப்பில் உள்ள அழுத்தம் வேறுபாட்டைப் பொறுத்தது எனவே நான் அதை சரியாக குறைக்கிறேன் எனவே நான் ஒரு நெகட்டிவ் ட்விஸ்ட் கொடுக்க வேண்டும் எனவே இங்கே ஏரோஃபைல் இப்படி இருந்தது நான் இப்படி கொடுப்பேன் இது ஏரோஃபைல் என்று நான் நெகட்டிவ் ட்விஸ்டாக இருக்கிறேன் நான் இதை 10 சதவிகிதத்திற்கு கொடுத்திருக்கிறேன் பின்னர் என்ன ட்விஸ்ட் ஜாமெட்ரிக் ட்விஸ்ட் இதுதான் நான் விளக்கினேன் ஜாமெட்ரிக் ட்விஸ்ட் எனவே நான் எழுதுகிறேன் இது ஏரோஃபாயில் உண்மையான மாற்றம் அங்கிள் ஆப் இன்ஸிடென்ஸ் பொதுவாக அளவிடப்படுகிறது ரூட் ஏரோஃபாயில் உரிமையைப் பொறுத்தவரை நான் எவ்வளவு முறுக்கியிருக்கிறேன் என்பது ரூட் ஏரோஃபாயில் தொடர்பாக அளவிடப்படுகிறது இது போன்ற ஒரு ட்விஸ்ட் நான் எதிர்மறையாக செய்ய முடியும் அதை நான் வாஷ் அவுட் என்று அழைக்கிறேன் இதை அதிகரிக்கவும் முடியும் இது சரியான வாஷ் இன் என்று அழைக்கப்படுகிறது அது ஜாமெட்ரிக் ட்விஸ்ட் நீளத்திற்கு விகிதாசாரமாக இருக்கும் ஒரு ட்விஸ்ட் என்னால் கொடுக்க முடியும் ஏனெனில் நீளம் அதிகரிக்கும் ட்விஸ்ட் நீளத்திற்கு விகிதாசாரமாகும் நான் கொடுக்கும் உள்ளூர் தூரம் எனவே ட்விஸ்ட் நீளத்திற்கு விகிதாசாரமாக இருக்கலாம் எனவே லீனியர் ட்விஸ்ட் ஆனால் கரும்பலகையில் நீங்கள் பார்ப்பது மிகவும் எளிதானது வாஷ் அவுட் வாஷ் இன் பட்டறையில் இவை எப்போது தயாரிக்கப்பட வேண்டும் என்று யோசித்துப் பாருங்கள் அதை உற்பத்தி செய்யும் நபரை நீங்கள் எவ்வளவு தொந்தரவு செய்கிறீர்கள் முதலாவதாக அவர்கள் எந்த ட்விஸ்ட் அளிக்கிறார்களோ அவர்களுக்கு உற்பத்தி செயல்முறை இருக்க வேண்டும் அதை அளவிடுவதற்கான செயல்முறையாக இருக்க வேண்டும் அதை சரிபார்க்க வேண்டும் எனவே அதிக முயற்சி தொடர்கிறது எனவே இந்த ட்விஸ்ட்ஸ் அனைத்தையும் பயன்படுத்தவும் தேவைப்படும்போது அனைத்தையும் பயன்படுத்தவும் அதை ஆடம்பரமாக செய்ய வேண்டாம் ஸ்டாலைப் பற்றி நாங்கள் கவலைப்படுகிறீர்களானால் நீங்கள் டிப் ஸ்டாலைத் தவிர்க்க விரும்புகிறீர்கள் அதைக் கையாள மற்றொரு வழி உள்ளது நாங்கள் அழைப்பது ஏரோடைனமிக் ட்விஸ்ட் ஏரோடைனமிக் ட்விஸ்ட் பற்றி நாம் பேசும்போது வடிவமைப்பாளர் அதிக கவனம் செலுத்துகிறார் அவர் ஸ்டாலிங் ப்ரொபேட்டி மேம்படுகிறதா என்பதை உறுதிப்படுத்த விரும்புகிறார் அல்லது ஒரு அர்த்தத்தில் இந்த மனிதன் டிப் விட ரூட் முதலில் ஸ்டாலாக வேண்டும் என்று விரும்புகிறார் ஏனெனில் அவனது அய்லிரோன் முதலியன அங்கு வேலை செய்கின்றன எனவே செய்ய சிறந்த வழி என்னவென்றால் இங்கே ஏரோஃபாயில் குறிப்பிட்ட கேம்பரில் பயன்படுத்தவும் நீங்கள் இங்கு பயன்படுத்தும் குறைந்த கேம்பர் எனவே ரூட் ஏரோஃபாயிலுடன் ஒப்பிடும்போது இங்கே கேம்பர் குறைவாக உள்ளது நீங்கள் கேம்பரை அதிகரிக்கும்போது உங்களுக்குத் தெரியும் ஸ்டால் அங்கிள் குறைகிறது எனவே ரூட் ல் நான் அதிக கேம்பர்ட் ஏரோஃபாயில் வைத்து ஒரு CLmax அதிகபட்சத்தையும் பெறுகிறேன் ஆனால் நுனியில் நான் குறைந்த கேம்பருடன் ஏரோஃபாயில் வைக்கிறேன் எனவே இங்கே ஸ்டால் அங்கிள் அதிகம் எனவே ஸ்டால் அங்கிள் அருகிலுள்ள ஒரு அங்கிள் க்கு இந்த மனிதர் இந்த பகுதி வேகமாக நின்றுவிடும் ஆனால் மீண்டும் கருப்பு பலகை நன்றாக இருக்கும் நீங்கள் வெவ்வேறு ஏரோஃபாயில் போடும்போது வெவ்வேறு கேம்பர் வைத்திருக்கும்போது விங் சர்பாஸிஸ் தொடர்ச்சியை எவ்வாறு பராமரிப்பது கட்டுமான சிக்கல்கள் உள்ளன கட்டுமான புத்திசாலித்தனம் தேவை எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் இப்போதெல்லாம் எங்கள் அண்மென்ட் ஏரியல் வெஹிகிள் வடிவமைக்கும்போது எங்கள் ஆய்வகத்தில் நாங்கள் எவ்வாறு செய்கிறோம் என்பதை நான் நிச்சயமாக நிரூபிப்பேன் நாங்கள் 40 கிலோ அண்மென்ட் ஏரியல் வெஹிகிள் வடிவமைக்கிறோம் எனவே கிட்டத்தட்ட இதே போன்ற விஷயங்கள் சரியாக நடப்பதை நீங்கள் காணலாம் ஆரம்பத்தில் நான் என்ன செய்ய முயற்சிக்கிறேன் என்பதை நீங்கள் பாராட்டலாம் உடல் நிகழ்வுகளைப் பற்றி நான் உங்களுக்கு சில யோசனைகளைத் தர முயற்சிக்கிறேன் பின்னர் எண்களின் மூலம் வடிவமைப்பாளரின் பார்வையில் உங்களை இழுக்க முயற்சிக்கவும் எடுத்துக்காட்டாக யாராவது என்னிடம் சொன்னால் எந்த வகையான ட்விஸ்ட் உள்ளன என்பதற்கான சராசரி எண்ணை நான் எவ்வாறு பெறுவேன் எளிமையான விதி என்னவென்றால் நீங்கள் ஒரு சராசரியாக ஒரு வடிவமைப்பாளராகத் தொடங்க வேண்டும் யாராவது என்ன அஸ்பெக்ட் ரேஷியோ என்று கேட்டால் நான் தொடங்க வேண்டும் ஒரு வடிவமைப்பைக் கருத்தில் கொண்டு இது ஒரு டிரான்ஸ்போர்ட் ஏர்பிளேன் என்றால் 8 ஆகும் ஒரு CL என்ன ரேடியனுக்கு 5 5 ஆகும் ஆனால் யாராவது என்னிடம் கேட்டால் என்ன வகையான விங் லோடிங் நான் பிடித்துக்கொள்கிறேன் நாங்கள் விங் லோடிங் பற்றி பேசுவோம் அடுத்த அல்லது பின்னர் சொற்பொழிவுகளை நான் அர்த்தப்படுத்துகிறேன் ஆனால் எங்கள் த்ருஷ்ட் ரெகுயிரேமென்ட் கண்டுபிடிப்பதற்கு நாங்கள் மிக நெருக்கமாக இருக்கிறோம் த்ருஷ்ட் லோடிங் தேவைப்படுகிறது ஏர்கிராப்ட் வடிவமைப்பதில் மிக முக்கியமான பகுதியாக இருக்கும் விங் லோடிங் தேவை இணைக்கப்பட்ட சில விஷயங்கள் பேசப்படுவதைக் காணும்போதெல்லாம் ஏர்பிளேன் பேர்போர்மன்ஸ் 1 மற்றும் பேர்போர்மன்ஸ் 2 ஐத் படிக்கவும் பாடப்புத்தகங்களைப் படிக்கவும் கூகிள் கூகிள் மாமாவை அணுகவும் உங்கள் கேள்விகளைப் பெறவும் மன்றத்தைப் பயன்படுத்தவும் எனது உண்மையான ஆலோசனை இறுதியாக கரும்பலகையில் இருந்து உங்கள் புலம் வரை வடிவமைப்பு கருத்து இருக்க வேண்டும் அது கரும்பலகையில் அல்லது உங்கள் நோட்புக்கில் இருக்கக்கூடாது அது உங்களுடன் இருக்க வேண்டும் பிறகு நீங்கள் மட்டுமே ஒரு வடிவமைப்பாளர் என்பதை நீங்கள் புரிந்துகொள்வீர்கள் மிக்க நன்றி